அடுத்து தயவுசெய்து அந்த மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீட்டுக்கு வாருங்கள் எனவே இதிலிருந்து சமன்பாடு 80 எனவே b2jj 4cjj≥0 இருந்தால் சாத்தியமான தீர்வு சாத்தியமாகும் எனவே மற்றும் b மற்றும் c அனைத்தும் சரிக்கு முன் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே 77 78 மற்றும் 81 சமன்பாடுகளிலிருந்து நாம் பெறுகிறோம் அதாவது சமன்பாடு 77 மற்றும் 78 என்பது bjj|V|2 2Pm2rjj 2Qm2xjj மற்றும் cjjr2jjx2P2m2Q2 அதாவது இதோ இது உங்களுடையது இது உங்கள் 77 b மற்றும் 78 உங்கள் c இந்த 2 சமன்பாடுகள் சரி எனவே நீங்கள் அந்த விஷயங்களை b மற்றும் c மதிப்பை இங்கு வையுங்கள் பிறகு அது|V|2 2Pm2xjj 2Qm2rjj2 4r2jjx2jjP2m2Q2m2≥0 எளிமைப்படுத்தப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கும் |V|4 4Pm2xjj Qm2rjj2 4Pm2rjj2Qm2xjj|V|2≥0 இது சமன்பாடு 83 சரி பிறகு நீங்கள் SIm2|V|4 4Pm2xjj Qm2rjj2 4Pm2rjj2Qm2xjj|V|2 எனவே இது சமன்பாடு 84 என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த SI உண்மையில் m2 மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீடு எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை அந்த இருபடி சமன்பாட்டிலிருந்து மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது உண்மையில் முனை m2 க்கான நிலைத்தன்மை குறியீடாகும் இந்த முழு விஷயத்தையும் நாம் ஒரு நிலைத்தன்மை குறியீட்டு மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீடாக வரையறுக்கிறோம் எனவே அது SIm2≥0 க்கு m223NB NB என்பது நெட்வொர்க்கின் மொத்த முனைகளின் எண்ணிக்கை ரேடியல் விநியோக நெட்வொர்க்குகளின் நிலையான செயல்பாட்டிற்கு m223NB க்கான SIm2≥0 எனவே இந்த மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் ரேடியல் விநியோக நெட்வொர்க்குகளின் நிலைத்தன்மையின் அளவை அளவிட முடியும் இதன் மூலம் குறியீடானது ஒரு மோசமான நிலைத்தன்மையைக் குறிக்கிறது என்றால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படலாம் அதாவது அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஆனால் தற்செயலாக அது 0 க்கு மிக அருகில் இருந்தால் அல்லது 0 4 0 3 0 5 க்கும் குறைவாக இருந்தால் அது போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுக்க வேண்டும் மின்னழுத்தம் நிலையானதாக இருக்கும் எனவே சுமை பாய்வு ஆய்வுக்குப் பிறகு நீங்கள் சுமை ஓட்டத்தை இயக்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பிறகு அனைத்து சுமை மின்னழுத்தங்களும் அனைத்து முனைகளின் அனைத்து மின்னழுத்தங்களும் அறியப்படுகின்றன மின்னழுத்த அளவுகள் அறியப்படுகின்றன கிளை நீரோட்டங்களும் கிளை நீரோட்டங்கள் சுமை ஓட்ட ஆய்வுகளுக்குப் பிறகு அறியப்படுகின்றன எனவே m223 NB க்கு P மற்றும் Q சரியானது ஐ சமன்பாடு 56 மற்றும் 57 அல்லது சமன்பாடு 58 மற்றும் 59 ஐ பயன்படுத்தி எளிதாக கணக்கிட முடியும் இதுதான் இந்த வெளிப்பாடு இரண்டாவது சுமை ஓட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் 56 மற்றும் 57 சமன்பாட்டின் வழக்கு கிளை இழப்புகள் சரியாக இருக்கும் ஆனால் 58 அல்லது 59 இல் கடைசி முனை இருக்கும் போது கிளை இழப்புகள் சரியாக இல்லை எனவே ஒரே ஒரு பதத்தை நான் விளக்குகிறேன் அந்த சிக்மா சின்னம் அதில் உள்ளது அல்லது சமம் அதற்கு ஒரே ஒரு சொல் மட்டுமே நான் சரியாக விளக்கியுள்ளேன் எனவே இவை அனைத்தும் அந்த சுமை ஓட்ட நுட்பத்தைப் பயன்படுத்தி கணக்கிடப்படலாம் அதாவது அந்த சுமை ஓட்டம் தேவைப்படுகிறது ஏனெனில் சுமை ஓட்டத்திற்கு பிறகு நீங்கள் மட்டுமே நீங்கள் பெற வேண்டும் இவை அனைத்தும் சரியாக கிடைக்கும் அதேபோல முதல் சுமை ஓட்டத்திற்கும் P மற்றும் Q ஐப் பெறுவது சரியானது ஆனால் நாம் அதை மட்டுமே சரியாகப் பின்பற்றுவோம் எனவே சுமை பாய்வு ஆய்வுகளுக்குப் பிறகு ஒவ்வொரு முடிச்சின் மின்னழுத்த நிலைத்தன்மைக் குறியீட்டை எளிதாகக் கணக்கிட முடியும் அனைத்து முடிவுகளும் மின்னழுத்த அளவு அறியப்படுகிறது மற்றும் P மற்றும் Q அனைத்தும் m223NB NB என்பது மொத்த எண்ணிக்கை முனைகள் எனவே நீங்கள் SI2 SI3SINB ஐக் கணக்கிடலாம் எனவே நிலைத்தன்மை குறியீட்டின் மதிப்பு குறைவாக இருக்கும் முனை மின்னழுத்த சரிவுக்கு அதிக உணர்திறன் கொண்டது எனவே SIminSI2SI3SI SIminSI எங்கே முனை k மின்னழுத்த சரிவுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டது ஏனெனில் இது ஒரு குறைந்தபட்ச மதிப்பை கொடுக்கிறது இது சமன்பாடு 86 என்று சொல்லுங்கள் சமன்பாடு 87 மேலும் நீங்கள் அனைத்து முனைகளுக்கும் SI மதிப்புகளை கணக்கிட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் அந்த குறைந்தபட்ச மற்றும் அந்த முனைக்கு தொடர்புடையதை எடுக்க வேண்டும் உதாரணமாக விநியோக அமைப்பில் இந்த பொருளின் நோக்கத்திற்காக உங்களிடம் ஒரு விநியோக அமைப்பு இருக்கிறது மொத்த சுமை இதுதான் என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் TQL உங்களிடம் மொத்தமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் PL PLiPL0×α என்று சொல்லுங்கள் இதேபோல் QLiQL0×α என்று சொல்லுங்கள் அதாவது நீங்கள் TPLi2NBPL0 TQLi2NBQL0 ஆகியவற்றைக் கண்டுபிடிக்கும்போது மொத்தம் எனவே இந்த மொத்த தொகை இது இந்த பக்க TPL என்பது அனைத்து முனைகளின் அனைத்து சுமைகளும் ஒரே சீராக அதிகரித்துள்ளது என்று கருதி மொத்த சுமை தெரியும் உதாரணமாக α1 10 இந்த வழியில் நீங்கள் வலதுபுறம் அதிகரிக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மதிப்பை அனைத்து சுமைகளுக்கும் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இதைச் செய்தவுடன் இந்த SImin மதிப்பு படிப்படியாகக் குறையும் இது அதிகபட்ச மதிப்பு 1 சரியானது மற்றும் படிப்படியாகக் குறையும் இங்கே SImin படிப்படியாகக் குறையும் அதிகபட்ச மதிப்பு 1 என்று கூறுகிறது எனவே நீங்கள் எங்காவது பிளாட் செய்தால் இது TQL அது எங்காவது வரும் அதன் பிறகு உங்கள் மின்னழுத்த அளவிற்கு எந்த தீர்வும் இருக்காது எனவே அதற்கு முன்னதாக நீங்கள் கணினி மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுவது சரிந்துவிடும் எடுத்துக்காட்டாக துணை மின்நிலைய மின்னழுத்தம் எப்போதும் 1 ஆக இருக்கும் கிளை 1 க்கு m22 மற்றும் m11 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த மின்னழுத்தம் எப்போதும் இருக்கும் 1 இவை Pm2xjj r இல்லை என்று வைத்துக்கொள்வோம் Pm2 Q P உங்கள் முனை 2 இல் விநியோக நெட்வொர்க்குகளில் மொத்த சுமை இருந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அனைத்து சுமைகளும் 0 என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தினால் SI மதிப்பு 1 சரியாக இருக்கும் அதனால்தான் இந்த மதிப்பு 1 இருந்து தொடங்குகிறது அதனால்தான் அது 1 இலிருந்து தொடங்குகிறது அது துணை மின்நிலைய மின்னழுத்தம் 1 சரி என்று 1 0 முதல் 5 வரை இருந்தால் அது மேலே போகும் அது இங்கே எங்காவது மேலே செல்லும் அது Vm14 என்பதால் அதை விட அதிகமாக இருக்கும் எனவே எப்படியிருந்தாலும் அதனால் தான் அது 1 இலிருந்து தொடங்குகிறது எனவே நீங்கள் அதன் நேர்கோட்டு சரியாக வளைவில் செல்லவில்லை ஆனால் படிப்படியாக ஒரு கட்டத்தில் தீர்வு இருக்காது மற்றும் கணினி மின்னழுத்தம் சரிந்துவிடும் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நீங்கள் இரண்டாவது முறைக்கு பிறகு நீங்கள் அழைக்கும் இரண்டாவது முறையை இரண்டாவது முறையைப் பயன்படுத்துவோம் என்று நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நாம் P20 01536918 p u Q20 u ஐப் பெற்றோம் இந்த அனைத்து தரவுகளும் சுமை ஓட்ட ஆய்வுக்குப் பிறகு முறை 2 வினாடி மறு செய்கை எல்லாம் விவரிக்கப்பட்டுள்ளன எனவே நான் இதைப் பார்த்தேன் ஆனால் அந்தப் பக்கங்களுக்குச் செல்வதற்குப் பதிலாக நான் Q20 0111512 p u P3 0 0110391 மற்றும் Q3 0 00804317 அதேபோல் P 0 006 Q 0 இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இவை மின்னழுத்த அளவு V20 985739 p u V30 96379 மற்றும் V40 951207 p u மற்றும் அனைத்து r மதிப்பு மற்றும் x ஒரு யூனிட்டில் உள்ள x மதிப்பு அவை அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு அவை அனைத்தும் ஒன்றேr x r x r x இங்கே எல்லா இடங்களிலும் நான் அதை அடைப்புக்குறிக்குள் வைக்கிறேன் அதனால் நான் அதை இங்கே அடைப்புக்குறிக்குள் வைக்க வேண்டும் எனவே இவை அனைத்தும் r x r x r x இவை அனைத்தும் நாம் முன்பு பயன்படுத்திய தரவு ஒன்றுக்கு ஒன்று ஆனால் ஒவ்வொன்றிலும் அலகு மதிப்பு இங்கே மீண்டும் எழுதப்பட்டது எனவே இந்தத் தரவைப் பயன்படுத்தி நாம் SI2SI மற்றும் SI ஆகியவற்றைக் கணக்கிடுவோம் ஏனெனில் இது 4 முனை பிரச்சனை எனவே சமன்பாடு 84 ஐப் பயன்படுத்தி இது SIm2|V|4 4Pm2rjj Qm2xjj2 4Pm2rjjQm2xjj|V|2 க்கான எனது வெளிப்பாடு எனவே jj1 m11 m22 மின்னழுத்த ஸ்திரத்தன்மை குறியீட்டின் சுவையை நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் எனவே SI2|V|4 4P2x1 Q2r12 4P2r1Q2x1|V|2 எனவே இந்த எல்லா தரவும் கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த தரவுகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த தரவு அனைத்தும் இரண்டாவது முறை 2 க்குப் பிறகு இரண்டாவது மறு செய்கை முறைக்குப் பிறகு கொடுக்கப்படுகின்றன எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் வைத்தால் அது உண்மையில் வரும் 1 எனவே SI214 40 3719 0 64462 40 3719 இதேபோல் முனை 3 மற்றும் முனை 4 ஐக் கண்டறியவும் அதேபோல jj2 m12 m23 எனும்போது SI3|V|4 4P3x2 Q3r22 4P3r2Q3x2|V|2 இங்கே எல்லாம் சரியாக கிடைக்கும் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்த மதிப்புகள் அனைத்தையும் வைத்து அதை மாற்றவும் கணக்கிடவும் உண்மையில் இப்போது V 2 சதுரம் எனவே 0 985739 மைனஸ் இது ஒரு முழு சதுரம் கழித்து உங்கள் V V 2 சதுரத்திற்கு இது 0 985739 சதுரம் எனவே நீங்கள் SI30 9857394 40 33882 40 94416 8 86924என சுருக்குகிறீர்கள் இதேபோல் jj3 m13 m24 க்கு இந்த விஷயத்தை வைத்து இந்த வெளிப்பாட்டை SI இன் வெளிப்பாட்டிலேயே சரியாகப் பெறுங்கள் இந்த விஷயத்தைப் பெறுங்கள் SI4|V|4 4P4x3 Q4r32 4P4r3Q4x3|V|2 இந்த அனைத்து மதிப்புகளையும் SI40 965794 40 752 0 80992 40 7520 87002 2 051740 81825என்று முனை 4 இல் மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீட்டு மதிப்பு எனவே இது SI20 94378 SI30 81825 அதாவது இவை அனைத்திலும் குறைந்தபட்சம் 0 81825 அதாவது SI அதாவது k 4 இங்கே அது உங்கள் k SI k சமம் முனை 4 எனவே முனை 4 மின்னழுத்த சரிவுக்கு அதிக உணர்திறன் கொண்டது நிச்சயமாக இது உண்மைதான் ஏனெனில் இது ஒரு சிறிய ரேடியல் நெட்வொர்க் பிரதான ஊட்டி வகை என்பதால் நீங்கள் அழைக்காதது பக்கவாட்டு கிளைகள் மற்றும் பிற விஷயங்கள் இல்லை இல்லையெனில் உங்களிடம் இது போன்ற ஒரு விநியோக நெட்வொர்க் இருந்தால் இது போன்ற ஒரு விநியோக நெட்வொர்க் உங்களிடம் இருந்தால் இதைச் சொல்லுங்கள் உங்களிடம் இது போன்ற ஒரு நெட்வொர்க் உள்ளது மற்றும் உங்களிடம் பக்கவாட்டு கிளைகள் பக்கவாட்டு கிளைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் இது போன்ற பக்கவாட்டு கிளைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இது போல உங்களுக்கு பக்கவாட்டு கிளைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதிக உணர்திறன் மின்னழுத்த சரிவு இல்லை இது நிச்சயமாக துணை மின்நிலையம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே ஒவ்வொரு முனை எஸ்ஐ மதிப்பு என்று நீங்கள் உண்மையில் என்ன அழைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு முனையிலும் சுமையை அதிகரிக்கலாம் அவற்றில் மின்னழுத்த சரிவுக்கு உணர்திறன் இல்லாமல் இருக்கலாம் வேறு சில முனைகள் வரக்கூடிய சுமை பண்பு rx மதிப்புகள் மற்றும் உங்கள் சுமை மதிப்புகள் எப்படி இருக்கும் என்பதைப் பொறுத்து இருக்கலாம் எனவே நீங்கள் எடுத்த உதாரணத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டோம் அது சிறிய எடுத்துக்காட்டு அல்ல இது 4 முனைகள் மட்டுமே இருக்கும் எனவே இந்த முனை உண்மையில் மின்னழுத்த சரிவு உணர்திறனுடன் வருகிறது அது உங்களுக்கு பல பக்கவாட்டுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த பக்கவாட்டு முக்கிய ஊட்டி n முனை மின்னழுத்த சரிவு உணர்திறன் கொண்டதாக இருக்காது என்று அர்த்தம் இல்லை உங்கள் ஒவ்வொரு கிளை சுமையின் ஆர்எக்ஸ் மதிப்பை அழைக்கவும் அதே நேரத்தில் துணை மின்நிலைய மின்னழுத்த அளவிலும் பல காரணிகள் உள்ளன எனவே இந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த முனை மின்னழுத்த சரிவுக்கு அதிக உணர்திறன் கொண்டது என்பதைக் காட்டுகிறது ஆனால் எந்த சுமையை நீங்கள் சுமை அதிகரிக்க வேண்டும் என்று சரிந்துவிடும் மேலும் முனைக்கு மின்னழுத்த அளவின் தீர்வு இல்லாதபோது நீங்கள் பார்க்க வேண்டும் 4 அந்த நேரத்தில் அது இடிந்து விழும் எனவே இந்த மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீடானது ரேடியல் விநியோக வலையமைப்பின் மின்னழுத்த நிலைத்தன்மையும் நீங்கள் அழைப்பது உங்களுடையது எனில் வேறு பல பதிப்புகள் இருந்தால் விநியோகிக்கப்பட்ட உண்மையான விநியோக நெட்வொர்க்குகளின் மின்னழுத்த நிலைத்தன்மை குறியீட்டிற்கான உரிமை உள்ளது ஆனால் இங்கே மட்டுமே வகுப்பறையின் நோக்கத்தை நாங்கள் தீர்க்க விரும்புகிறோம் அதனால்தான் இந்த விஷயத்திற்கு ஒரு சுமை ஓட்டம் வழங்கப்படும் என்று வைத்துக்கொள்வோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பரிந்துரைக்கிறேன் இந்த எடுத்துக்காட்டுக்கு அந்த 4 பேருந்து உதாரணத்திற்கு 4 பேருந்து உதாரணத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை சரிபார்த்து இழப்புகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் எனவே நீங்கள் இழப்புகளைப் புறக்கணித்தால் இழப்புகளைப் புறக்கணிப்பதன் மூலம் இரண்டாவது முறையில் V V மற்றும் V ஆகியவற்றை நாங்கள் கணக்கிட்டுள்ளோம் இழப்பு புறக்கணிக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் SI SI மற்றும் உங்கள் SI மதிப்பு என்ன என்பதை நீங்களே கணக்கிடுங்கள் இழப்பு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இவை என்ன நிலைத்தன்மை குறியீட்டின் மதிப்பு என்ன எது மின்னழுத்த சரிவுக்கு அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் இது முனை 4 ஆகும் ஏனெனில் இது எளிய 4 பேருந்து பிரச்சனை வகுப்பில் நாம் அந்த உரிமையைத் தாண்டி செல்ல முடியாது மற்றும் ஒரு வகுப்பறை உடற்பயிற்சியைப் பொறுத்தவரை இந்த விநியோகச் சுமை ஓட்டம் மற்றும் உங்கள் மின்னழுத்த நிலைத்தன்மையுடன் நீங்கள் இப்போது என்ன குறியீட்டு என்று அழைக்கிறீர்களோ அது சரியானது ஒரே விஷயம் என்னவென்றால் அசைன்மென்ட் மற்றும் மற்ற விஷயங்களில் நீங்கள் மிகவும் தீவிரமாக செய்ய வேண்டும் மற்றும் அசைன்மென்ட்டில் நல்ல பிரச்சனைகள் கொடுக்கப்படும் மேலும் அந்த விஷயங்களை சரி செய்து உங்கள் பவர் சிஸ்டம் பகுப்பாய்வு பாடத்துடன் ஒப்பிடுவதற்கு நீங்கள் அழைப்பது உங்கள் வேலையாக இருக்கும் கனமான கணக்கீடும் இருந்தது இங்கே கூட பெரிய கணக்கீடு உள்ளது ஆனால் நாங்கள் நினைத்த இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் யோசிப்பதைப் பார்ப்போம் பிரச்சனை அத்தகைய பாணியில் கொடுக்கப்படும் என்று நீங்கள் அதிகம் கணக்கிடாமல் விரைவாகச் செய்ய முடியும் ஆனால் இவை அடிப்படை விஷயம் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் விநியோக முறை பகுப்பாய்வுக்கான தோராயமான முறை இந்த வரைபடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த வரைபடம் இருக்கிறது இது r என்று நினைக்கிறேன் இது இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புகிறது இது இறுதி மின்னழுத்தத்தைப் பெறுகிறது இது VR மற்றும் சுமை பின்தங்கியிருப்பதால் மின்னோட்டம் பின்தங்கியுள்ளது இப்போது நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் என்றால் உங்கள் நீண்ட கோட்டை நீளமாக நீட்டினால் உங்கள் குறுகிய கோடு நடுத்தர கோடு நீண்ட வரி அந்த ஃபேஸர் வரைபடம் அந்த குறுகிய வரி ஃபேஸர் வரைபடத்திற்குச் செல்லுங்கள் இதை நீங்கள் குறிப்பு என்று எடுத்துக் கொண்டால் இது குறிப்பு இது என் VR மற்றும் மின்னோட்டம் பின்தங்கியிருப்பதால் இது எனது தற்போதைய I கோணம் ஆகையால் இந்த வரிக்கு இணையான உங்கள் அதே விஷயம் எப்படியாவது அது இந்த கோட்டுக்கு இணையாக இருக்கும் எனவே இந்த சொல் உங்கள் Ir இருக்கும் ஏனென்றால் நான் r x எதிர்ப்பு எதிர்வினை Ir எடுத்துள்ளேன் இந்த உரிமையுடன் இது 90 டிகிரி ஆகும் மேலும் இது இங்கே எங்காவது இருக்கும் எனவே இது உங்கள் Ix நான் மின்னோட்டத்தின் அளவு தற்போதைய வலத்தின் அளவு இது உங்கள் IZ இது உங்கள் VS இந்த கோணம் மற்றும் இந்த கோணம் எனவே நீங்கள் ஒரு கிடைமட்ட கோட்டை வரைந்தால் இது மீண்டும் இது இது மீண்டும் தீட்டா சரி எனவே இது உங்கள் 90 டிகிரி இது உங்கள் 90 டிகிரி இது உங்கள் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அதாவது இந்த கோணம் தீட்டா அதாவது இந்த கோணம் 90 டிகிரி மைனஸ் தீட்டா வலது மற்றும் நீங்கள் ஒரு செங்குத்து கோடு மற்றும் இந்த விஷயத்தை சரியாக வரைந்தால் இந்த சமன்பாட்டை இங்கே எழுதலாம் எனவே இது இந்த புள்ளி A இந்த புள்ளி நான் ஒரு செங்குத்து கோட்டை வரைகிறேன் இங்கிருந்து இந்த புள்ளி B இந்த புள்ளி C அதாவது இது உங்கள் சொல் B இது உங்கள் C சரி எனவே AB என்றால் என்ன AB உங்கள் இந்த Ir பகுதிக்கு சமம் எனவே Ircos BC என்றால் என்ன BCBCIxcos 90 θ Ixsin பின்னர் உங்கள் VS பின்னர் உங்கள் ACABBCABBCIrcos Ixsin எனவே உங்கள் Vscos OCOAABBCVRIrcos xsin ஆனால் இந்த கோணம் உண்மையில் மிகச் சிறியது எனவே உண்மையில் மிகச் சிறிய உரிமை அதாவது cos ≅1 0 அதாவது Vs இன் இந்த தோராய சமன்பாடு VSVRIrcos xsin எனவே இது உண்மையில் மின்னழுத்த வீழ்ச்சி சரியானது இது கணக்கீட்டின் தோராயமான வழி ஏனென்றால் நாங்கள் டெல்டாவை மிகச் சிறியதாக எடுத்துள்ளோம் அதனால் cos ≅1 எனவே அது VSVRIrcos xsin சரியாக இருக்கும் அதனால் தான் தோராயமான முறையில் தோராயமான முறையில் இந்த தோராய மின்னழுத்த வீழ்ச்சியைப் பயன்படுத்துவீர்கள் அதாவது மின்னழுத்த வீழ்ச்சி என்றால் இது உண்மையில் Ircos xsin இருக்கும் எனவே ஒரு எண் வகை விஷயப் பிரச்சனையுடன் தொடங்கி உதாரணம் உள்ளது என்று கருதுங்கள் படம் 1 இல் காட்டப்பட்டுள்ள சுற்று ஒரு சமநிலையான மூன்று கட்ட சர்க்யூட் பவர் கார்ட் லோட் cos சரியானது தற்போதைய மின் காரணி சுமை சுமை கோணமும் இது சரியானது எனவே சக்தி காரணி என்பது VR வலையைப் பொறுத்தவரை cos மின்னோட்டம் பின்தங்கியிருக்கிறது எனவே மின்னழுத்த வீழ்ச்சி அதிகபட்சமாக இருக்கும் சுமை சக்தி காரணியைக் கண்டறியவும் எனவே வரி மின்னழுத்த வீழ்ச்சி VDIrcos xsin இந்த தோராயமான ஒன்றைக் காண்க எனவே நீங்கள் அந்த வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் ddθ Irsin Ixcos ஆகையால் xrtan சரி இதுதான் உறவு எனவேmaxxr எனவே சக்தி காரணி cos max cos xr க்கு சமம் இதன் பொருள் நீங்கள் எதை அழைத்தீர்கள் என்றால் அது உங்கள் சுமை காரணி என்றால் அது உங்கள் மின்மறுப்புக் கோணத்தைப் போன்றது என்றால் மின்னழுத்த வீழ்ச்சி அதிகபட்ச இருக்கும் எனவே அடுத்தது உதாரணம் 2 எனவே இது எளிமையானது நான் எடுத்தது அடுத்தது உதாரணம் 2 உதாரணம் 2 என்று வைத்துக்கொள்ளுங்கள் படம் 2 இது உண்மையில் படம் 2 இது படம் 2 இது சரியானது 2 நம்மிடம் உள்ளது விநியோக மின்மாற்றி இங்கேயும் இங்கேயும் 3 முனைகள் என்று 3 தட்டுதல் புள்ளிகள் உள்ளன முனை A முனை B மற்றும் முனை C 3 முனைகள் சரியாக உள்ளன எனவே அந்த வழக்கில் அந்த கிளை மின்தடை உண்மையில் இங்கு எங்கும் குறிக்கப்படவில்லை எனவே இது 1 முனை ஒரு புள்ளியால் மட்டுமே குறிக்கப்படுகிறது எனவே இது 0 02 சரியானது மற்றும் இது 0 05 மற்றும் இங்கே இந்த விஷயத்தில் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இங்கே மறு செய்கை அல்லது எதுவும் இல்லை ஏனெனில் தரவு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே அது ஒரு ஒற்றுமை சக்தி காரணி 30 A வரைந்து வருகிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 20 A ஆம்பியர் ஆனால் மின் காரணி 0 5 பின்தங்கியிருக்கிறது மற்றும் இங்கே 50 A சக்தி காரணி 0 9 பின்தங்கி உள்ளது எனவே முதலில் மின்னழுத்த வீழ்ச்சியானது தோராயமாக மின்னழுத்த வீழ்ச்சி சமன்பாடு VDIrcos xsin க்கு சமமாக உள்ளது இது மின்னழுத்த வீழ்ச்சி சமன்பாடு இப்போது நாம் பார்த்தோம் எனவே முதலில் நான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மின்னழுத்த வீழ்ச்சி ஒவ்வொரு சுமையின் ஒரு கட்டத்திற்கும் உண்மையான சக்தி ஒவ்வொரு சுமையின் ஒரு கட்டத்திற்கும் எதிர்வினை சக்தி மற்றும் kVA வெளியீடு மற்றும் விநியோக மின்மாற்றியின் சுமை சக்தி காரணி இது உண்மையில் விநியோக மின்மாற்றி நான் முனையைக் காட்டவில்லை ஆனால் பின்னர் நான் உங்களுக்கு சரியாகக் காண்பிப்பேன் எனவே முதலில் தோராயமான முறையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதுதான் இது சூத்திரம் எனவே நீங்கள் மின்னோட்டத்தை என்ன செய்கிறீர்கள் என்பது A 30 A ஒற்றுமை சக்தி காரணி சரியான இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு சுமைக்கான மின்னழுத்த வீழ்ச்சியையும் VDA300 5 V என கணக்கிடலாம் ஆனால் விஷயம் என்னவென்றால் நான் அதை நேரடியாக செய்கிறேன் ஆனால் நான் அதை எப்படிப் பெறப் போகிறேன் என்பது பின்னர் சரியாக வரும் இப்போது நீங்கள் மின்னழுத்தம் வீழ்ச்சியடைவதால் நீங்கள் B இல் ஏற்றுவதால் அது B இல் ஏற்றப்படுகிறது எனவே VDB200 050 அதுபோலவே இந்த ஒரு 50 A காரணமாக இது சக்தி காரணி 0 9 பின்தங்கி உள்ளது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் r1 r2 மற்றும் r3 VDC500 10 010 744 V சேர்க்க மறந்துவிட்டீர்கள் நீங்கள் இப்போது இவற்றையெல்லாம் சேர்த்தால் மொத்த மின்னழுத்த வீழ்ச்சி VDVDAVDBVDC1 52 74414 264 V எனவே இந்த உருவத்தின் மின்னழுத்தம் 240 V இரண்டாம் நிலை உங்கள் டிரான்ஸ் சிஸ்டம் நான் இந்த புள்ளியை கருதுகிறேன் இந்த புள்ளி நீல வண்ணம் இந்த புள்ளி மின்னழுத்தம் 240 V வலது அதாவது நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு கணக்கிட்டால் அது VD14 2642400 0594 p எனவே இது மின்னழுத்த வீழ்ச்சி இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த தோராயமான ஒன்றை நாம் எவ்வாறு கணக்கிடுகிறோம் என்பதுதான் எனவே நீங்கள் என்றால் நீங்கள் சுமை ஓட்ட விஷயங்களை நினைவு கூர்ந்தால் எனவே நான் என்ன செய்வேன் இந்த சுற்றை மீண்டும் வரைகிறேன் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் இதுவே நான் நேரடியாகக் காண்பித்தேன் அதனால் துல்லியமான கணக்கீடும் காண்பிக்கப்படும் எனவே இந்த விஷயத்தில் உங்களிடம் இது ஒரு விநியோக மின்மாற்றி இது உங்கள் முனை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது உங்கள் முனை A முனை B மற்றும் முனை C என்று கருதுவதற்கு பதிலாக இது உண்மையில் உங்கள் முனை A முனை B மற்றும் முனை C இங்கே முனை உள்ளது இந்த முனையை வலதுபுறம் காட்ட இவை முனை எனவே எல்லா இடங்களிலும் மின்னோட்டம் எல்லா இடங்களிலும் தெரியும் எல்லா இடங்களிலும் மின்னோட்டம் அறியப்படுகிறது இந்த நீரோட்டங்கள் அறியப்படுகின்றன எனவே இந்த மின்னோட்டம் iA இந்த சுமை மின்னோட்டம் iB இது iC எனவே iA iB iC லோட் பாயிண்டில் A B C டப்பிங் பாயிண்ட்டில் இவை உங்கள் பவர் காரணி மூலம் உங்கள் சரியாக அறியப்படுகிறது எனவே ஒன்று ஒற்றுமை மற்றொன்று பின்தங்கிய அல்லது பின்தங்கிய காரணி மற்ற இரண்டு சக்தி காரணி சரியாக பின்தங்கியுள்ளன மேலும் இது உங்கள் துணை மின்நிலையம் இந்த முனை துணை மின்நிலையம் இது உங்கள் விநியோக மின்மாற்றி இந்த முனை ஓ சரியானது என்று கூறுகிறது எனவே இந்த மின்னோட்டம் என்ன இந்த கிளை வழியாக ஓடும் இந்த மின்னோட்டம் இது உங்கள் I1 இது உங்கள் I2 இது உங்கள் I3 என்று வைத்துக்கொள்வோம் 3 கிளைகள் உள்ளன அதாவது I1iAiBiC இதேபோல் I2iBiC மற்றும் I3iC இதே மின்னோட்டம் உங்கள் முனை I3iCவழியாக செல்கிறது எனவே I1 I2 உங்களுக்குத் தெரிந்த அனைத்தும் உங்கள் மின்னழுத்தத்தை கணக்கிடும் போது VO இந்த மின்னழுத்தம் VA இந்த மின்னழுத்தம் VB என்று கூறுகிறது இந்த மின்னழுத்தம் VC சரியானது எனவே இந்த கிளையின் மின்மறுப்பும் கொடுக்கப்பட்ட இந்த கிளைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டதால் இம்பெடான்ஸ் Z1 அது Z2Z3 இது கொடுக்கப்படும் எனவே நீங்கள் சமன்பாட்டை எழுதும்போது VAVO I1Z1 எனவே நீங்கள் அப்படி நினைத்தால் I1Z1 என்று நீங்கள் அழைப்பது என்ன அந்த மின்னழுத்த வீழ்ச்சி சரி எனவே I1iAiBiC சரி எனவே நீங்கள் VAVO iAiBiCZ1VO iAiBiCr1jx1 என்று எழுதினால் அதுபோலவே நீங்கள் iAiBiC என்று அழைக்கிறீர்கள் இதேபோல் நீங்கள் VB VBVa I2Z2 என்று எழுதினால் சரி எனவே இது உண்மையில் I2iBiC Z2 r2jx2 ஆக மாறும் எனவே இது உங்கள் VBVA iBiCr2jx2 அதேபோல் உங்கள் VC இந்த வரைபடத்திலிருந்து இந்த உருவத்திலிருந்து மட்டுமே இந்த உருவத்திலிருந்து VCVB I3Z3VB iCr3jx3 இருக்கும் எனவே நீங்கள் அனைத்து iAiBiCr1jx1iBiCr2jx2iCr3jx3 சேர்த்தால் இது உங்களுடையது இந்த வழியில் நீங்கள் செய்தால் முதலில் iAr1iBr1r2iCr1r2r3j iAx1j iBx1x2j iCx1x2x3